எனவே இந்த xC3 மதிப்பு கணக்கிட்டோம் நாம் இரண்டு முறைகள் பயன்படுத்தினோம் லோடு ப்பிளா முறை மற்றும் ஒரு ஷன்ட் கெப்பாசிட்டர்கள்போன்ற சில மதிப்புகளை கணக்கிட்டோம் நான் கொடுத்த உதாரணம் மற்றும் ஒன்று 3 சரியான மிக எளிய உதாரணம் கொடுத்துள்ளோம் எனவேஇது ஒரு வோல்டேஜ் ம் எனவே இந்த விஷயத்தில் நாம் 1∠0 அனைத்து வோல்டேஜ் த்திற்கும் எடுக்கிறோம் எனவே ஆரம்பத்தில் இது ஒரு வோல்டேஜ் தொடக்கமாக இருந்தது இவை அனைத்தும் ஆரம்பத்தில் ஒரு தொடர் கெப்பாசிட்டர் கணக்கிடப்பட்டன எனவே i2 என்பது ஒரு யூனிட்டுக்கு 0 004 j0 003 க்கு சமம் i3 என்பது ஒரு யூனிட்டுக்கு 0 004 க்கு சமம் மற்றும் i4 என்பது ஒரு யூனிட்டுக்கு 0 006 j0 004 க்கு சமம் இவை உங்களுக்கு புரியும் இப்போது அதே வழியில் I1 i1i2i3 க்கு சமம் நீங்கள் கணக்கிட்டால் அது 0 25 டிகிரி ஆகிவிடும் I2 i3 i4க்கு சமமாக இருக்கும் i4 க்கு அது உண்மையில் 0 69 ° ஆக மாறும் அடுத்தது உங்கள் V2 கணக்கீடு எனவே V2 என்பது V1 I1Z1 க்கு சமம் எனவே இந்த V1 ஐ 1∠0 I1 மதிப்பை நீங்கள் மாற்றவும் உங்கள் Z1 ஐ நீங்கள் எளிமைப்படுத்தவும் எனவே நீங்கள் V3 ஐ யூனிட்டுக்கு 0 36 ° க்கு சமமாகப் பெறுவீர்கள் எனவே இதேபோல் V4 V3 I3Z3 க்கு சமம் எனவே உங்கள் V3 க்கு முன்பு நீங்கள் இதைப் பெற்றீர்கள் V2 எங்களுக்கு இது கிடைத்தது V3 இதற்கு சமம் இதற்கு மாற்றாக நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் V4 ஐயும் I3 மற்றும் Z3 ஐ மாற்ற கிடைப்பது ஏனெனில் Z இங்கே குறைந்துவிட்டது இது 1 64 ° ஆகும் எனவே இந்த V4 அனைத்து கணக்கீடுகளையும் எளிமைப்படுத்தினால் V4 ஆனது 0 76 ° க்கு சமமாக இருக்கும் இது முதல் மறு செய்கைக்குப் பிறகு கிடைப்பது இப்போது இரண்டாவது மறு செய்கை இங்கே தொடங்குகிறது இது இரண்டாவது மறு செய்கை எனவே இந்த புதிய வோல்டேஜ் ங்களுடன் நாம் i2 i3 மற்றும் i4 ஐ கணக்கிடுகிறோம் எனவே நீங்கள் இந்த எல்லாவற்றையும் V இல் மாற்றியமைத்தால் நீங்கள் 0 00406 j0 003035 பெறுவீர்கள் இதேபோல் i3 உங்கள் V3 ஆல் வகுக்க கிடைப்பது அது உங்களுக்கு 0 0051928 j0 004101 கிடைக்கும் எனவே i 4 நீங்கள் இதை கணக்கிட்டால் இது எடுக்க வேண்டாம் இது இது தவறானது எனவே இங்கே அது 0 எனவே இந்த வழியில் சிறிய i2 இரண்டாவது மறு செய்கை உங்களுக்கு கிடைத்தது எனவே இரண்டாவது மறு செய்கை கணக்கீடு I1 எனவே நீங்கள் 0 78 ° பெறுவீர்கள் இதேபோல் I2 ஆனது சிறிய i3i4 அதாவது 0 0115228 j0 008198 கிடைக்கும் எனவே இது 0 43 ° வருகிறது இதேபோல் I3 ஐ 4 க்கு சமம் எனவே இது i4 இன் மதிப்பு எனவே நீங்கள் V2 ஐக் கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் அனைத்து I1 V1 Z1 மதிப்பு ஐயும் வைக்கிறீர்கள் நீங்கள் V2 ஐப் பெறுவீர்கள் 0 084 ° இதேபோல் V3 V2 I2Z2 க்கு சமம் இந்த V2 மதிப்பை இங்கே வைக்கவும் இந்த I2 மற்றும் Z2 மதிப்பு இங்கேயே வைத்து கணக்கிடவும் நீங்கள் V3 0 36 ° க்கு சமமாக பெறுவீர்கள் இது உங்கள் உண்மையான பகுதி இது ஒரு கற்பனை பகுதி எனவே V4 V3 I3Z3 க்கு சமம் இங்கே தொடரி கெப்பாசிட்டர்யின் காரணமாக Z3 மதிப்பு குறைந்து வருகிறது எனவே நீங்கள் அதைத் தீர்த்து V4 ஒரு யூனிட்டுக்கு 0 79 ° ஆக மாறும் இப்போது இது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு கிடைப்பது தொடர் கெப்பாசிட்டர்யுடன் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இது தொடர் கெப்பாசிட்டர் இல்லாத வோல்டேஜ் மாகும் இது முதல் லோடுஓட்ட ஆய்வு முறை ஒன்றில் உள்ளது இந்த மதிப்பு 0 98578 ஆகும் மேலும் இங்கே 0 98578 வோல்டேஜ் த்தில் கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லை இங்கு 0 0850084 கோணத்தை மாற்றாமல் இருக்கிறோம் இதேபோல் இதைப் பாருங்கள் 0 9659 0 9659 எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளது நீங்கள் பாருங்கள் இது 0 95137 ஆனால் இது 0 95431 ஆனால் இங்கே அது 137 ஆக மேம்படுத்தப்பட்டுள்ளது அதாவது 431 வோல்டேஜ்மேம்படுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் தொடரின் கெப்பாசிட்டர்களை நீங்கள் இங்கே இணைத்துள்ளீர்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் எனவே வோல்டேஜ்இங்கே மேம்படுத்தப்படும் ஆனால் இங்கேயும் அது பாதிக்கப்படாமல் இருக்கும் வோல்டேஜ் த்தில் எந்த மாற்றமும் இருக்காது கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும் எனவே கெப்பாசிட்டர்யின் அதே மதிப்பை கிளை ஒன்றில் வைக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் தயவுசெய்து பார்க்க முயற்சிக்கவும் வோல்டேஜ்V2 V3 V4 எந்த தொடர் கெப்பாசிட்டர் இல்லாமல் நீங்கள் இங்கே காணலாம் இங்கே வோல்டேஜ்சரியாக மேம்படுத்தப்படும் அனைத்து வோல்டேஜ் ங்களும் மேம்படும் எனவே இதை நீங்கள் தொடர் கெப்பாசிட்டர் என்று அழைக்கிறீர்கள் இதனுடன் இப்போது உங்கள் ஷன்ட் கெப்பாசிட்டர்யைப் பயன்படுத்துவது குறித்து சில விளக்கங்களைப் பற்றி நான் மீண்டும் வருகிறேன் உங்கள் முதல் விஷயம் என்னவென்றால் கெப்பாசிட்டர்யை நிறுத்துவதற்கான பொருளாதார நியாயம் இங்கே பாருங்கள் நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் இது ஒரு வகுப்பாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தீர்க்க முடியாது ஆனால் உங்களிடம் சில யோசனைகள் உள்ளன முதல் விஷயம் வெளியீட்டுத் திறன் ரிலீஸ் ஜெனெரேஷன் கேபாஸிட்டி ஜெனரேட்டர் மின் நிலையம் ஒத்திசைவான ஜெனரேட்டரில் இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே ரியல் பவர் யும் உங்கள் ரியாக்டிவ் பவர் யும் உருவாக்கினால் அதன் மதிப்பீடு இங்கே மெகா அடிப்படையில் இருக்கும் எனவே நீங்கள் ஷன்ட் கெப்பாசிட்டர்களை வைக்கும்போதெல்லாம் நீங்கள் விநியோக பக்கத்தில் இருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் அடிப்படையில் கிலோ VAr அல்லது மெகா VAr ஐ ஈடுகட்டுகிறீர்கள் எனவே நெட்வொர்க் உண்மையில் நீங்கள் இழப்பீடு செய்யும் நெட்வொர்க்கை உண்மையில் மூலத்திலிருந்து எந்த ரியாக்டிவ் பவர் யும் பெறவில்லை எனவே அது அப்படி என்றால் அது ரிலீஸ் ஜெனெரேஷன் கேபாஸிட்டி என்று சொல்வது போல் அதாவது ஜெனரேட்டரின் பக்கத்தில் நீங்கள் ஈடுசெய்யும் ஒன்று என்பதால் அது அனைத்து ரியாக்டன்ஸ் சக்தியையும் லோடுக்கு வழங்க வேண்டியதில்லை எனவே ஜெனரேட்டர் MVA திறன் அடிப்படையில் MVA வெளியிடப்படும் ஏனென்றால் ஜெனரேட்டருக்கு ஈடுசெய்யும் கெப்பாசிட்டர்யை விட ஒப்பிடும்போது ஜெனரேட்டருக்கு குறைவான MVA தேவைப்படுகிறது எனவே உண்மையில் அது ரிலீஸ் ஜெனெரேஷன் கேபாஸிட்டி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது விஷயம் ஒரு வெளியீட்டு பரிமாற்றத் திறன் வெளியீட்டு பரிமாற்றத் திறன் அதாவது பரிமாற்றக் கோட்டில் உங்களிடம் வெவ்வேறு வகையான கடத்திகள் உள்ளன வெவ்வேறு வகை கடத்திகள் மற்றும் ஒவ்வொரு கடத்தி வெப்ப திறன் என்று அதிகபட்ச கரண்ட் சுமந்து செல்லும் திறன் அல்லது அதிகபட்ச வெப்பநிலை உயர்வு உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் கெப்பாசிட்டர்களை வைக்கும்போதெல்லாம் அதாவது கரண்ட் ரியாக்டன்ஸ் கூறு ஓரளவு ஈடுசெய்யப்படுகிறது அதாவது டிரான்ஸ்மிஷன் பக்கத்தில் உள்ள கரண்ட் அளவு சரியாக குறையும் அப்படியென்றால் வேறு வழியில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் அல்லது டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் எந்தவிதமான கெப்பாசிட்டர் இல்லாமல் இருப்பதை விட குறைவாக லோடு இருக்கும் எனவே டிரான்ஸ்மிஷன் திறனை வெளியிடுகிறது என்றால் உண்மையில் அது நெட்வொர்க் லோடிங் அல்லது டிரான்ஸ்மிஷன் லைன் அதிகபட்சமாக தற்போதைய சுமந்து செல்லும் திறனைக் கொண்டுள்ளது அதனுடன் ஒப்பிடும்போது இது குறைந்த அளவு கரண்ட் எடுத்துச் செல்லும் அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனை மேலும் அதிகமாக லோடுக்கு கொடுக்க முடியும் ஏனெனில் இது ஷண்ட் கெப்பாசிட்டர்யின் காரணமாக டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு குறைந்த அளவு ரியாக்டன்ஸ் கூறுகளை இழுக்கும் இப்போது மூன்றாவது விஷயம் வெளியீட்டு விநியோக துணை மின் நிலையம் எனவே விநியோக அமைப்பில் நீங்கள் இணைத்தவுடன் உங்கள் ரியாக்டன்ஸ் சக்தி இந்த ஷன்ட் கெப்பாசிட்டர் ஆதரிக்கிறது அந்த துணை மின்நிலையம் என்ன ஆகும் அதனால் அது குறைவான ரியாக்டன்ஸ் சக்தியை ஈர்க்கும் என்று நான் சொன்னேன் எனவே விநியோக துணை மின்நிலைய திறனை அதிகரிப்பது ஷன்ட் கெப்பாசிட்டர் ஆகும விநியோக அமைப்பு சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்பார்மர் கெப்பாசிட்டர் இல்லாமல் கே ஏ வழங்குவதை விட இந்த ஷன்ட் கெப்பாசிட்டர் இருப்பதால் கேவிஏ சப்ளை குறையும் அனைத்து உண்மையான சக்தியும் அப்படியே இருக்கும் ஏனென்றால் நாம் எந்த உண்மையான சக்தி இழுக்கும் விநியோக அமைப்பு மின் சாதனத்தையும் இணைக்கவில்லை இது ரியாக்டன்ஸ் சக்தி எனவே இது விநியோக துணை மின் நிலைய திறனை வெளியிடும் டிரான்ஸ்பார்மர் லோட் ஆவது குறைவாக இருக்கும் ஏனெனில் அது குறைவான ரியாக்டன்ஸ் சக்தியை வழங்கும் ஏனெனில் உங்களிடம் விநியோக பக்கத்தில் கெப்பாசிட்டர்கள்இணைக்கப்பட்டுள்ளன இப்போது கூடுதல் நன்மைகள் ஒன்று ஆற்றல் இழப்புகளைக் குறைப்பதாகும் எனவே இயற்கையாகவே I2r இழப்பு குறையும் சில சமயங்களில் நான் ஒரு ஆங்கில ரைம் வகையை உருவாக்குகிறேன் ஆற்றல் சக்தி மணிநேரத்தால் பெருக்கப்படும் எனவே எந்த சக்தி இழப்புகளும் காலத்தால் பெருக்கப்படும் எனவே அது உங்கள் ஆற்றல் இழப்பாக இருக்கும் எனவே இயற்கையாகவே I2r இழப்பு குறைவது ஆற்றல் இழப்பு சரியாகக் குறைந்து வருவதால் கிடைக்கிறது அமைப்பு 24 மணி நேரம் இயங்குகிறது அவை வோல்டேஜ் வீழ்ச்சியைக் குறைத்து அதன் விளைவாக வோல்டேஜ் ஒழுங்குமுறையை இயற்கையாகவே மேம்படுத்துகின்றன உங்கள் வோல்டேஜ்ஷன்ட் கெப்பாசிட்டர்யின் காரணமாக கரண்ட் ரியாக்டன்ஸ் கூறு குறைந்து வருகிறது எனவே வோல்டேஜ் வீழ்ச்சி குறையும் எனவே வோல்டேஜ்மேம்படுத்தும்போது வோல்டேஜ்பொருந்தாது இருக்கும் எனவே இயற்கையாகவே வோல்டேஜ் ஒழுங்குமுறை சிறப்பாக இருக்கும் ஃபீடரின் வெளியீட்டுத் திறன் பரிமாற்ற அமைப்பு திறன் போன்ற மற்றொரு விஷயம் இப்போது இங்கே அது விநியோகப் பக்கம் பரிமாற்றப் பக்கத்தின் பொருள் ஒன்றே அதாவது ஷன்ட் கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் கூறு காரணமாக உங்கள் விநியோக லைன் அல்லது விநியோக பீடர் கரண்ட் குறையும் ஆகையால் நீங்கள் எடுத்துச் செல்லும் கரண்ட் திறன் அதிக சுமைகளைச் சேர்க்கலாம் என்ற அர்த்தத்தில் அதிகரிக்கும் ஏனெனில் இது அளவு வாரியாக இருக்கும் ஏனெனில் அது ஷன்ட் கெப்பாசிட்டர் காரணமாக குறைந்த அளவு கரண்ட் ஈர்க்கும் அமைப்பு மேம்பாடு காரணமாக மூலதனச் செலவுகளை ஒத்திவைத்தல் அல்லது நீக்குதல் அல்லது இவை அனைத்தும் காரணமாக விரிவாக்கம் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் வோல்டேஜ் மேம்பாடுகளின் காரணமாக வருவாய் அதிகரிக்கிறது ஏனெனில் வோல்டேஜ் ங்கள் கிட்டத்தட்ட ஆற்றல் நுகர்வு மேம்படுவதால் சிறப்பாக இருக்கும் எனவே இயற்கையாகவே இந்த விஷயத்தால் வருவாய் அதிகரிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு பொறியியலாளர் என்ற முறையில் உண்மையில் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறீர்கள் உண்மையில் எவ்வளவு வருவாய் ஈட்டப்படுகிறது என்று பார்ப்போம் எனவே அடிப்படையில் வேறுபாடு ஆதாயம் அல்லது இழப்பு எனவே நீங்கள் ஒரு உபயோகிப்பாளராக இருந்தால் எவ்வளவு ஆற்றல் உருவாக்கப்படுகிறது மற்றும் நுகர்வோரிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் சேகரித்தீர்கள் என்று கருதுகிறீர்கள் இந்த வேறுபாடு நேர்மறையானது என்று நீங்கள் பார்த்தால் அதாவது நீங்கள் பெறுகிறீர்கள் அது எதிர்மறையானது என்று சொன்னால் இழப்பவர் என்று அர்த்தம் எனவே ஒரு பொறியியல் பார்வையில் நீங்கள் எவ்வளவு சரியாகச் சம்பாதித்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இங்கேயும் எவ்வளவு ஆற்றல் உருவாக்கப்படுகிறது மற்றும் எவ்வளவு வருவாய் சேகரிக்கப்படுகிறது ஏனென்றால் அனைத்தும் உண்மையில் பணத்தின் அடிப்படையில் முக்கியம் அதனால் தான் விநியோகத் தரப்பில் உங்களிடம் ஆயிரக்கணக்கான பீடர்கள் 11 kV பெரும்பாலும் குறிப்பாக இந்தியா மற்றும் பல நாடுகளிலும் இந்த 11 kV பீடர்கள் உள்ளன எனவே அதிக மின் இழப்பு இருக்கும் குறிப்பாக விநியோகப் பக்கம் I2r இழப்பு தொழில்நுட்ப மற்றும் தொழில்நுட்பமற்ற இழப்புகள் இரண்டும் ஆனால் இங்கே எங்கள் கவலை தொழில்நுட்ப இழப்புகள் மட்டுமே எனவே இவை சில குறிப்பிட்ட விஷயங்கள் விநியோக முறையின் சரியான வடிவமைப்பை நீங்கள் செய்ய வேண்டும் இப்போது இந்த பகிர்வு பகுதியை மூடுவதற்கு முன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் பிறகு நாம் வேறு தலைப்புக்கு செல்வோம் பொதுவாக ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வகையான விநியோக நெட்வொர்க் உங்களிடம் உள்ளது என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த வகையான விநியோக நெட்வொர்க் விநியோகப் பக்கத்திற்கான குறியீட்டு எழுதுவது கடினம் அல்ல இது மிகவும் எளிதானது எனவே உங்களிடம் இந்த வகையான நெட்வொர்க் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் சில பக்கவாட்டு கிளைகள் நான் இந்த வகையான வலையமைப்பிற்காக எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் முனை உணர்வின்மை இது உங்கள் துணை மின்நிலையம் என்று நினைக்கிறேன் துணை மின் நிலையம் என்றால் அது மின்தொகுப்பிலிருந்து வருகிறது இந்த பக்கம் நான் இந்த பக்கத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒருவேளை நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கலாம் ஒருவேளை நான் இந்த உயர் அழுத்தம் பக்கமாக இருக்கலாம் அது 33 ஒருவேளை 66 ஒருவேளை 132 ஒருவேளை 220 கூட சரி ஆனால் இறுதியில் இது தாழ்வழுத்த பக்கமாக 11 kV இருக்கலாம் எனவே இது துணை மின்நிலையம் இது துணை மின்நிலையம் இது முனை 1 முனை 2 முனை 3 முனை 4 முனை 5 முனை 6 முனை 7 முனை 8 முனை 9 மற்றும் முனை 10 முனை 11 12 எனக் கூறுங்கள் எல்லா இடங்களிலும் லோடுஇருக்கும் பதின்மூன்று முனை உள்ளது நான் காட்டவில்லை என்றாலும் எல்லா இடங்களிலும் லோடுஇருக்கிறது இங்கும் இங்கும் இருக்கிறது இப்போது நான் சொல்ல விரும்புவது அடிப்படையில் 3 வகையான லோடுஅல்லது கலப்பு வகை சுமைகள் உள்ளன ஒன்று நிலையான சக்தி ஒன்று நிலையான கரண்ட் மற்றொரு நிலையான மின்தடை எனவே நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன் நீங்கள் நிலையான மின்சக்திக்கு ஒன்று அல்லது இரண்டு உதாரணங்களை கொடுங்கள் நிலையான கரண்ட் லோடுக்கு ஒரு உதாரணம் கொடுங்கள் இம்பெடன்ஸ் லோடு நான் இங்கே உங்களுக்குச் சொல்கிறேன் எனவே உங்களிடம் வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு சரியாகத் தெரியப்படுத்தலாம் எனவே இந்த கெப்பாசிட்டர் உண்மையில் ஒரு நிலையான இம்பெடன்ஸ் சாதனம் பொதுவாக இது உங்கள் ஹெச் அமைப்பின் ப்ரீக்வென்சி 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் என்று இணைக்கப்பட்டால் அந்த ப்ரீக்வென்சி பொதுவாக சரியாக மாறாது பெயரளவு ப்ரீக்வென்சி சுற்றி ஆனால் சில நேரங்களில் 50 க்கும் குறைவாகவும் சில நேரங்களில் 50 க்கும் அதிகமாகவும் இருக்கும் எனவே அதாவது இது அடிப்படையில் நிலையான இம்பெடன்ஸ் வகையாகும் ஏனெனில் ஷன்ட் கெப்பாசிட்டர்யின் ரியாக்டன்ஸ் மாறாமல் இருக்கும் அப்படியானால் நீங்கள் கெப்பாசிட்டர்யை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் எனவே உற்பத்தியாளர் உங்களுக்கு 5 மெகா VAr கெப்பாசிட்டர் என்று சொல்வார் பெயரளவு வோல்டேஜ்என்று சொல்வார்கள் அவர்கள் பெயரளவு வோல்டேஜ் என்றால் அது 33 kV என்று சொன்னால் அது பெயரளவு வோல்டேஜ்என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் 33 kV அல்லது 11 kV ஐ எடுத்துக் கொண்டால் எது சரி என்பது முக்கியமல்ல எனவே இறுதியில் அது மெகா VAr ஐ கொடுக்கும் எனவே நீங்கள் அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்றினால் அடிப்படையில் 5 மெகா VAr இருக்கும் எனவே நான் 33 kV அல்லது 11 kV என்று சொல்கிறேன் நீங்கள் எந்த விதத்தில் எழுதினாலும் அந்த உற்பத்தியாளர் கொடுக்கிறார் அதாவது அந்த நேரத்தில் வோல்டேஜ் அளவு 33 kV ஆக இருந்தால் 5 மெகா VAr மட்டுமே செலுத்தப்படும் அது 33 kV க்கு மேல் இருந்தால் அது 5 ஐ விட அதிகமாக செலுத்தலாம் அது 33 kV க்கும் குறைவாக இருக்கும் 5 க்கும் குறைவாக செலுத்தலாம் எனவே அடிப்படையில் இது ஒரு நிலையான இம்பெடன்ஸ் சாதனம் கெப்பாசிட்டர் ஒரு நிலையான இம்பெடன்ஸ் சாதனம் அதாவது இந்த உற்பத்தி QC0 போன்ற ஏதாவது கொடுக்கப்பட்டால் அது ஆரம்ப மதிப்பு எனவே உண்மையில் Q என்பது QC0V2 ஆக இருக்கும் அதாவது இது உங்களுடைய வோல்டேஜ்இருக்கும் முனை என்று வைத்துக்கொள்வோம் இங்கே உங்களிடம் கெப்பாசிட்டர் இணைக்கப்பட்ட இடத்தில் உள்ளது அது Qc இது Qc இது ஒரு வோல்டேஜ் ம் எனவே அது அந்த புள்ளி வோல்டேஜ்மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது QC0V2 ஆக இருக்க வேண்டும் அதனால் தான் இது V2 I விகிதாசாரமாக வருகிறது இந்த 3 4 லைன்களின் சமன்பாட்டைச் செய்ய நான் உங்களிடம் கேட்பேன் எந்த புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நான் இதை செய்யவில்லை முந்தைய மின் அமைப்பு பகுப்பாய்வு படிப்பைப் போல நான் பல விஷயங்களைச் சொன்னேன் இது 3 4 லைன்கள் எந்தப் புத்தகம் இருக்கிறது என்று நான் குறிப்பிட மாட்டேன் ஒவ்வொரு பாடப் புத்தகமும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயம் V2 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு V என்பது ஒரு யூனிட்டுக்கு QC0 மற்றும் ஒரு யூனிட்டுக்கு அல்லது ஒரு கிலோ VAr மெகா VAr இருந்தாலும் பரவாயில்லை இந்த V என்பது இந்த விஷயம் எனவே விஷயங்கள் எப்படி நடக்கும் உதாரணமாக V க்கு மோட் V சமமாக இருந்தால் அது 1 0 க்கு சமமாக இருந்தால் 1 யூனிட்டுக்கு க்கு சமம் அது 11 kV அல்லது 33 kV ஆக இருந்தால் அது 11 அல்லது 33 1 யூனிட்டுக்கு ஆக இருக்கும் அதாவது உங்கள் Q ஆனது QC0 க்கு சமமாக இருக்கும் அதாவது சரியான சக்தி செலுத்தப்படும் ஆனால் அது இல்லையென்றால் மோட் வி என்பது ஒரு யூனிட்டுக்கு குறிப்பிட்ட முனையில் 0 95 க்கு சமம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது உங்கள் Q என்பது QC0 0 952 க்கு சமமாக இருக்கும் அதாவது அது 5 என்று வைத்துக்கொள்வோம் மெகா VAr 5 மெகா VAr பிறகு நீங்கள் அதை எடுத்துக் கொண்டால் 0 952 என்னிடம் கால்குலேட்டர் இல்லை அது எவ்வளவு வரும் என்று கணக்கிடுகிறீர்கள் அது அந்த அளவு பொருளைக் கொண்டு செலுத்துவது கணக்கிடப்படும் அதாவது எடுத்துக்காட்டாக 0 85 அல்லது 86 எனச் சொன்னால் அதாவது அது 5 MVAr ஆக இருந்தால் 0 86 × 5 அதனால் தோராயமாக 4 3 MVAr 5 க்கு பதிலாக செலுத்தப்படும் ஏனெனில் கெப்பாசிட்டர் உண்மையில் இது ஒரு நிலையான இம்பெடன்ஸ் வகை சுமை அதாவது எடுத்த எந்த உதாரணத்தையும் நாம் ஒரு கெப்பாசிட்டர் அல்லது 400 கிலோ VAr ஐ இணைத்திருக்கிறோம் ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் ஒரு நிலையான சக்தியாகக் கருதினேன் அதனால்தான் நான் எல்லாவற்றையும் சரியாக எடுத்துக்கொண்டேன் நான் கெப்பாசிட்டர் மற்றும் பிற கலப்பு சுமைகளின் தொடர்ச்சியான மின்தடை செய்ய முயற்சித்தால் அது வகுப்பறை நோக்கத்திற்காக கடினமாக இருக்கும் எனவே அதனால் தான் உற்பத்தியாளர் மதிப்பீடு இப்படி இருக்கும் ஆனால் இறுதியில் உண்மையில் அது குறைவாக செலுத்தும் ஆனால் வோல்டேஜ்1 01 என்று சொன்னால் அதை விட அதிகமாக வோல்டேஜ்சென்றால் அதுவும் நடக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது பொதுவாக குறைவாக இருக்கும் எனவே 5 MVAr கெப்பாசிட்டர்யை ஒரு நிலையான இம்பெடன்ஸ் லோடுஎன்று கருதி சரியான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே இது ஒரு விஷயம் நிலையான இம்பெடன்ஸ் லோடுஎன்று நீங்கள் எழுதுகிறீர்கள் 1 2 3 4 5 லைன்கள் 5 அல்லது 6 கணித சமன்பாட்டை நீங்கள் ஒரு சிறிய சமன்பாட்டில் எழுதினால் இதைப் பெறுவீர்கள் ஷன்ட் கெப்பாசிட்டர்களுக்கு இவ்வாறு செய்விர்கள் இப்போது இன்னொரு விஷயம் என்னவென்றால் டி இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இங்கு பல பதின்மூன்று முனைகள் உள்ளன ஆனால் ஷன்ட் கெப்பாசிட்டர்களை சரியாக வைப்பதற்கு எந்த முனை உண்மையில் சிறந்த இடத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் உங்களிடம் லோடுஓட்ட குறியீட்டு உள்ளது உங்களிடம் ஒரு அமைப்பின் லோடுஓட்ட குறியீட்டு உள்ளது என்று அனுமானித்து நீங்கள் ஷன்ட் கெப்பாசிட்டர்யின் சிறந்த இடங்களைக் கண்டுபிடிக்க பல வழிகள் உள்ளன என்பதை அறிய வேண்டும் ஆனால் இங்கே நான் அந்த எளிய விஷயத்தை விளக்குகிறேன் எந்த முனை ஒரு சிறந்த கெப்பாசிட்டர் வைக்க வேண்டும் என்றால் அது சிறந்த பலனை கொடுக்கும் சிறந்த முனையைக் கண்டறியும் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக நீங்கள் முனை 2 ஐ வைத்துக்கொள்வோம் நான் ஒரு வரைபடத்தை வைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது உங்கள் பக்கம் நான் ஒரு கெப்பாசிட்டர்யை வைக்கிறேன் எனவே இந்த பக்கம் QC2 மற்றும் இந்த பக்கம் மொத்த மின் இழப்பு இது நெட்வொர்க்க நீங்கள் இணைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நான் அதை இங்கே இணைக்கவில்லை ஆனால் இந்த முனை QC2 இல் கெப்பாசிட்டர் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் லோடு 2 உங்கள் PL2j லோடுபாய்வு தரவில் நான் கெப்பாசிட்டர் QC2 ஐ இணைப்பதால் நீங்கள் ஒரு நிலையில் QC மதிப்பை அதிகரிக்கிறீர்கள் ஒருவேளை QC2 ஐப் 10 20 இல் போல் நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் இந்தப் பக்கம் இந்த QC2 அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது போன்ற ஒரு வரைபடம் கிடைக்கும் இது போன்ற ஒன்று இருக்கும் இது கெப்பாசிட்டர்க்கான உங்கள் குறைந்தபட்ச இழப்பாகும் இது இதுதான் QC மதிப்பின் உகந்த மதிப்பு இதேபோல் இந்த கெப்பாசிட்டர்யை முனை 2 இலிருந்து அகற்றவும் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் அகற்றவும் மற்றொரு கெப்பாசிட்டர்யை முனை 3 இல் இணைக்கவும் மீண்டும் நீங்கள் வரைபடத்தைத் திட்டமிட்டால் தொடங்கும் மேலும் நாம் அதை மேலும் கீழும் செல்லலாம் இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரைபடத்தை செய்ய வேண்டியதில்லை அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குறியீட்டை எழுதும்போது இந்த இழப்பு குறைந்து வருவதைப் உறுதி செய்ய வேண்டும் எனவே இது முதல் புள்ளி இது இரண்டாவது இது மூன்றாவது தற்போதைய மைனஸின் வித்தியாசத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது எதிர்மறையாக இருக்கும் எனவே வேறுபாடு எதிர்மறையாக இருக்கும் வரை அது நேர்மறையாக இருக்கும் வரை குறைகிறது அது சரியாக நிறுத்தப்படுவதற்கு முந்தைய புள்ளியாகும் அது Q c 2 மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இது இழப்பு எனப்படும் இதேபோல் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் இவற்றில் எது உங்களுக்கு இழப்பின் குறைந்தபட்ச மதிப்பை வழங்குகிறது மற்றும் அதனுடன் தொடர்புடைய கெப்பாசிட்டர் மதிப்பு கிலோ VR இது உண்மையில் கிலோ VAR இது ஒரு கிலோ VAr இது உண்மையில் உங்கள் கிலோவாட் ஒற்றை கெப்பாசிட்டர்யின் சிறந்த மதிப்பு என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது 2 அல்லது 3 கெப்பாசிட்டர்கள்என்றால் நிச்சயமாக நீங்கள் சில தேர்வுமுறை நுட்பத்திற்கு செல்ல வேண்டும் எனவே முனை முனையில் சிறந்த இடம் இல்லை அது சில இடங்கள் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு குறைந்தபட்ச மின் இழப்பு தரும் என்று அர்த்தமல்ல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வோல்டேஜ் த்தை மேம்படுத்துகிறீர்கள் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுவும் இருக்கும் எனவே நீங்கள் 2 அல்லது 3 கெப்பாசிட்டர்களை எடுத்தால் அந்த விஷயங்கள் சிக்கலானவை ஆனால் கெப்பாசிட்டர் பகுப்பாய்வு நுட்பத்தை கொண்டு இது தீர்க்க முடியும் லோடுஓட்டம் மூலம் பெறுவது மிகவும் எளிதானது ஆனால் தேர்வு நோக்கத்திற்காக நீங்கள் குறியீட்டை எழுத வேண்டும் B Tech திட்டம் அல்லது இந்த M Tech திட்டத்தைச் செய்பவர்களுக்கு இந்த லோடுஓட்டம் போல் செய்கிறார்கள் எனவே இது உங்களுக்கு சரியாக உதவும் எனவே எப்படியிருந்தாலும் இந்த கெப்பாசிட்டர்களைப் பயன்படுத்துவதில் நான் எதையும் தவறவிட்டேனா இல்லையா என்பது எனக்குத் தெரியாது ஆனால் இதனுடன் நாம் புதிய தலைப்புக்குச் செல்வோம் எனவே கெப்பாசிட்டர்யின் வகுப்பு முடிந்துவிட்டது கணக்கீடுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மற்றும் உங்கள் வேலை அந்த விஷயங்களை தீர்ப்பது பொறுமையுடன் சரியாக தீர்க்க வேண்டும் இதனுடன் கெப்பாசிட்டர்களின் விநியோக முறைமை பயன்பாடு அனைத்தும் முடிவுற்றது எனவே அதன் பிறகு நாம் லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாட்டு அத்தியாயத்திற்கு செல்வோம் இந்த லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாடு இதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன் இதற்காக நான் மிக மெதுவாக நகர்கிறேன் ஏனென்றால் அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இங்கே வரும் நீங்கள் அனைவரும் கட்டுப்பாட்டு அமைப்பைப் படித்தீர்கள் இரண்டாவது விஷயம் ஸ்டேட் ஸ்பெஸ் அனாலிசிஸ் விஷயங்கள் எளிதானவை நீங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்துகொள்வதை காண்பீர்கள் எனவே நான் சொல்வது என்னவென்றால் பொதுவாக பவர் சிஸ்டம் இருக்கிறது அல்லது மின்சார ஆற்றல் அமைப்பில் பொதுவாக சுமைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதிகரிப்பு எல்லா நேரத்திலும் சில சுமைகள் இயக்கப்படுகின்றன சில சுமைகள் அணைக்கப்படுகின்றன அது தொடர்ந்து மாறும் அந்த நாள் முழுவதும் சில நேரங்களில் ஆனால் உங்களுக்கு ஒரு சிறிய உயர்வு தாழ்வு கருதினால் சுமையில் சிறிய மாற்றம் ஏற்படும் ஆனால் அதுதான் எல்லா நேரங்களிலும் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சில நேரங்களில் நாம் உங்கள் சுவிட்ச் பாயிண்ட்டை வீட்டிலோ அல்லது தொழிற்துறையிலோ சுவிட்ச் ஆஃப் செய்கிறோம் மற்றும் சுமைகள் அணைக்கப்படும் எனவே இந்த நேரத்தில் ஒரு லோடுபாய்வு ஆய்வுகள் இருந்தால் அதில் மின்சக்தி பகுப்பாய்வு பாடத்திட்டத்தில் அகற்றப்பட்ட லோடுஎன்று பார்த்தோம் அதில் ரியல் பவர் மாறினால் உங்கள் வோல்டேஜ் கோணம் சரியானதாக மாறும் அது பஸ் வோல்டேஜ் அளவை மாற்றாமல் அதாவது வோல்டேஜ் கோண அல்லது ப்ரீக்வென்சி மாற்றத்தை கொடுக்கிறது அதேபோல் ரியாக்டன்ஸ் சக்தி மாறினால் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் வோல்டேஜ் அளவு பாதிக்கப்படும் ஆனால் அது வோல்டேஜ் கோண டெல்டா அல்லது ப்ரீக்வென்சிணை விட்டு விடுகிறது எனவே இந்த இரண்டு விஷயங்களும் சிறிய மாற்றங்களுக்கு முற்றிலும் வேறுபட்டவை எனவே இதே கருத்து அல்லது அதே தத்துவம் இங்கே பொருந்தும் பின்னர் லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாடு சரியாக வரும் பொதுவாக எதையாவது நகர்த்துவதற்கு முன் சில நேரங்களில் நாம் தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறோம் தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு உண்மையில் லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாடு மற்றும் பொருளாதார லோடுஅனுப்பலுக்கு சமம் எனவே பொருளாதார லோடுஅனுப்புதல் இல்லை என்றால் பிறகு தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாட்டிற்கு சமம் உங்களிடம் ஒரு தெர்மல் யூனிட் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் எனவே உங்களது ஆக்க பூர்வ மின்சக்தி இயக்கத்தின் ஒவ்வொரு தெர்மல் யூனிட் கடைசியாக உங்கள் பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ஜெனரேட்டருக்கும் உங்கள் செலவு பண்பு இருப்பதைக் கண்டோம் உங்கள் லோடுதேவை 1000 மெகாவாட்டிலிருந்து 1100 மெகாவாட்டாக திடீரென்று அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே 100 மெகாவாட் லோடுஅதிகரித்துள்ளது மற்றும் மின் அமைப்பில் உங்களிடம் 4 அல்லது 5 ஜெனரேட்டிங் யூனிட்கள் உள்ளன யூனிட்டுகளை உருவாக்கும் ஒவ்வொரு ஜெனரேட்டருக்கும் அவை வெவ்வேறு செலவு பண்புகளைக் கொண்டுள்ளன என்றும் வைத்துக்கொள்வோம் அதன் படி நீங்கள் பார்க்கும் 100 மெகாவாட் லோடு 5 யூனிட்களில் உள்ளது இது போன்ற ஒரு பாணியில் உங்கள் இயக்க செலவு குறைந்தபட்ச இருக்கும் அதாவது பொருளாதார லோடுபகிர்வு வருகிறது எனவே தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாடு மற்றும் உங்கள் பொருளாதார லோடுஅனுப்புதல் ஆகியவற்றுக்கு சமமாக இருக்கும் ஆனால் உங்கள் முந்தைய பாடத்திட்டத்தில் ஏற்கனவே கற்பிக்கப்பட்டதால் பொருளாதார லோடுஅனுப்பல் இருக்காது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பொருளாதார லோடுஅனுப்புதல் மற்றும் தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு இரண்டும் ஒன்றாக இணைந்தால் அது ஒரு வகுப்பறை பயிற்சியாக இருக்காது அது ஒரு முதன்மை ஆய்வறிக்கை அல்லது மாஸ்டர் பாடமாக இருக்கும் எனவே லோடுப்ரீக்வென்சி கட்டுப்பாட்டை நாம் மட்டுமே எடுப்போம்